நாம் இப்போது அடிப்படை பொதுவான சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் டோபாலஜி பற்றி புரிந்து கொள்கிறோம் இது இரண்டு போர்ட் ஐ பயன்படுத்தும் அடிப்படை ஆம்ப்ளிபையர் ஆகும் ஆனால் டிரான்சிஸ்டர் க்கான சரியான இயக்கப் புள்ளியை அமைக்க நம்மிடம் சில கூடுதல் உறுப்புகள் உள்ளன அவை சிறிய சிக்னல் இன்கிரிமெண்டல் படத்தில் தோன்றுகிறது மற்றும் ஆதாயத்தை பாதிக்கின்றன இப்போது நாம் மீண்டும் MOS டிரான்சிஸ்டர் மாதிரியை பார்ப்போம் அது இப்போது மாறி இருக்கிறது அதாவது MOS டிரான்சிஸ்டர் ன் குறிப்பிட்ட விவரங்களை நாம் தவிர்த்து விட்டோம் மேலும் இது ஆதாயத்தை குறைக்கிறது நீங்கள் I D V D S அல்லது MOS டிரான்சிஸ்டர் ன் வெளியீடு போர்ட் தன்மைகளை நினைவுபடுத்தினால் அதுதான் நம்மிடம் இருந்தவை ஆகும் V G S ன் வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்ட வளைவுகளின் குடும்பம் நம்மிடம் இருந்தது மேலும் நிச்சயமாக V G S க்கு குறைவான V T ன் மின்னோட்டம் பூஜ்யமாக இருக்கும் V G S 2 ஓல்ட்ஸ் என்று வைத்துக் கொள்வோம் நான் எப்பொழுதும் உதாரணங்களில் பயன்படுத்தும் அதே டிரான்ஸிஸ்டர் ஐ இப்போதும் உங்கள் முன் வைக்கிறேன் இந்த டிரான்சிஸ்டர் 1 ஓல்ட் த்ரசோல்டு வோல்டேஜ் மற்றும் 100 மைக்ரோஆம்பியர் வோல்ட் ஸ்கொயர் தற்போதைய காரணியை கொண்ட டிரான்ஸிஸ்டர் ஆகும் மேலும் 2 ஓல்ட்ஸ் V G S க்கு மின்னோட்டம் அதிகரித்து 50 மைக்ரோஆம்பியர்ஸ் ஆக நிறைவு பெறுகிறது இது ஓல்ட்ஸ் ல் V D S ஆகும் மேலும் இந்த நிலையில் சார்சுரேஷன் பகுதியை கருத்தில் கொண்டு I D வெர்சஸ் V G S ஐ வரைந்தால் அல்லது இணைத்தால் V D S ஆனது போதுமான அளவு பெரியதாக கருதப்படுகிறது நாம் ஒரு பரவளையத்தை பெறுவோம் இது ஓல்ட்ஸ் ல் இருக்கிறது இது மைக்ரோஆம்பியர்ஸ் ல் இருக்கிறது 2 ஓல்ட்ஸ் V G S க்கு நம்மிடம் 50 மைக்ரோஆம்பியர்ஸ் உள்ளன 2 ஓல்ட்ஸ் க்கு 200 உள்ளன மற்றும் 4 ஓல்ட்ஸ் க்கு நம்மிடம் 450 உள்ளன மேலும் 1 ஓல்ட் V G S க்கான வெளியிட்டு பண்புகள் அது 50 மைக்ரோஆம்பியர்ஸ் களாக நிறைவுற்றது 3 ஓல்ட்ஸ் V G S க்கு இது 200 மைக்ரோஆம்பியர்ஸ் களாக நிறைவுற்றது மற்றும் நான்கு ஓல்ட்ஸ் V G S க்கு 450 மைக்ரோஆம்பியர்ஸ் களாக நிறைவுற்றது இங்குள்ள முக்கியமான அனுமானம் என்னவென்றால் இந்த வளைவின் வலது பக்கத்தில் உள்ள சார்சுரேஷன் பகுதியில் டிரெயின் சோர்ஸ் மின்னழுத்தத்தின் மின்னோட்டத்தில் மாறுபாடு எதுவும் இல்லை அதாவது நமது ஆம்ப்ளிபையர் ன் ஆதாயத்தை அதிகரிக்க நாம் விரும்பியது போல இந்த அனைத்து வளைவுகளும் முற்றிலும் தட்டையாக உள்ளன இது மாறிவிடும் ஏனென்றால் இது உண்மையான நிலைப்பாடு இல்லை V D S உடனான மின்னோட்டம் அதிகரிப்பதில்லை இந்த பகுதியில் இது போன்றே பலவீனமாக இருக்கும் எனவே சார்சுரேஷன் பகுதியில் V D S உடன் மின்னோட்டம் பலவிதமாக அதிகரிக்கிறது சாதனை இயற்பியல் பாடங்களில் நீங்கள் கலந்து கொண்டால் இது ஏன் இவ்வாறு மாறுகிறது என்று நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் சார்சுரேஷன் பகுதியின் மின்னோட்ட சமன்பாடு mu n C ox ஆல் இரண்டு W ஆல் L V G S கழித்தல் V T சதுரம் இது சார்சுரேஷன் க்கு ஆனது அதாவது V D S என்பது V G S கழித்தல் V T ஐ விட அதிகமாகும் இப்போது அது மாறிவிடும் ஏனென்றால் நான் சொன்னது போல V D S ஐ சார்ந்து இருக்கிறது இந்த சமன்பாட்டில் V D S இல்லை மேலும் இது ஒரு கூடுதல் காரணி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஒன் பிளஸ் லாம்டா V D S ஆகும் மேலும் V D S இங்கு முழுவதும் அதிகரிக்கும்போது மின்னோட்டம் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் லாம்டா வின் அலகுகள் ஒரு தலைகீழான ஓல்ட்ஸ் ஆகும் இது பொதுவாக ஒரு சிறிய எண் இந்தப் புள்ளி பூஜ்யம் ஐந்து என்று தலைகீழான ஓல்ட்ஸ் ஆக இருக்கிறது அல்லது அது போன்று ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் இதனால் இந்த திருத்தம் ஒன்றுடன் ஒப்பிடும்போது இன்னும் சிறியதாக இருக்கும் இப்போது அது தொழில்நுட்பத்தையே சார்ந்துள்ளது நாம் அது பற்றி விவரமாகதெரிந்துகொள்ள வேண்டியது இல்லை நம்மை பொறுத்தவரை இந்த லாம்டா MOS டிரான்சிஸ்டர் க்கான கூடுதல் மாதிரி பேராமீட்டர் ஆகும் மேலும் இந்த திருத்தம் காரணி சார்சுரேஷன் பகுதியில் மட்டுமே தோன்றும் ஏனெனில் இது இயற்பியல் நிகழ்வு என்பதால் இதில் மின்னோட்டம் அதிகரிக்கும் இதை சேனல் லென்த் மாடுலேஷன் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அது சார்சுரேஷன் பகுதியில் மட்டுமே நிகழ்கிறது எனவே இப்போது நான் இதை வரைந்தால் அல்லது இணைத்தால் என்ன நடக்கும் கருப்பு நிறத்தில் குறிப்பிட்டிருப்பது இங்கே நான் வரைந்துள்ளேன் இப்போது இதற்கு ஒன் பிளஸ் லாம்டா என்ற ஒரு பெருக்கல் காரணி எனக்கு வேண்டும் நான் இதை செய்தால் என்ன நடக்கும் என்றால் சார்சுரேஷன் பகுதியில் மின்னோட்டம் மெதுவாக அதிகரிக்கும் அதுதான் நமக்கு கிடைக்கும் இது ஒன் பிளஸ் லாம்டா V D S காரணியை கொண்டிருக்கும் இப்போது நீங்கள் இங்கே ஒரு சிக்கலை விரைவாக காணலாம் இந்த திருத்தம் காரணி சார்சுரேஷன் பகுதிக்கு மட்டுமே தோன்றும் ட்ரையோடு பகுதிக்கு இது தோன்றாது என்று நான் உங்களுக்கு கூறினேன் இப்போது என்ன நடக்கும் என்றால் ட்ரையோடு பகுதி அப்படியே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் இந்த கட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சில எண்களால் பெருக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அது ஒன்று கூட்டல் ஒன் பிளஸ் லாம்டா V D S ஆகும் எனவே அங்கே ஒரு இடைநிறுத்தம் இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் அதைப்பற்றி கவலைப்பட வேண்டாம் MOS டிரான்சிஸ்டர் ன் உண்மையான மாதிரி மிகவும் நவீனமானது மற்றும் சிக்கலானது மேலும் இது இந்த இடைநிறுத்தத்தை கொண்டிருக்கவில்லை நாம் எளிமையான மாதிரிகளை பயன்படுத்துவதால்தான் இந்த சிக்கல் உள்ளது அது பரவாயில்லை ஆனால் எந்த ஒரு கை கணக்கீடுகளும் எளிமையான மாதிரிகளில் இதை செய்து பார்க்கவேண்டும் ஆகவே இந்த இடை நிறுத்தத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை உண்மையாக இது MOS டிரான்ஸிஸ்டர் ல் இருக்காது ஆனால் எந்த பிரச்சினையும் இல்லாமல் ஒரு இடைநிறுத்தம் இருப்பது போல தோன்றும் இந்த மாதிரிகளை நாம் பயன்படுத்துவோம் கை கணக்கீட்டின் நோக்கம் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய ஒரு யோசனையை பெறுவதாகும் சரியான பதிலை பெறுவது கணினி சிமுலட்டர் ல் அதிநவீன மாதிரியை பயன்படுத்துவோம் அது பொதுவாக நூற்றுக்கணக்கான பல்வேறு பேராமீட்டர்ஸ் களை கொண்டது எனவே இந்த கூடுதல் காரணி தோன்றும் நிகழ்வு சேனல் லென்த் மாடுலேஷன் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் சாதனை இயற்பியலை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள இயலாது ஆனால் நாம் தெரிந்து தெரிந்துகொள்ள வேண்டியது சார்சுரேஷன் பகுதியில் மட்டுமே இந்த கூடுதல் காரணி நம்மிடம் உள்ளது மற்றும் லாம்டா என்ற இந்த பேராமீட்டர் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது மாறிவிடும் அதாவது லாம்டா தானாகவே டிரான்சிஸ்டர் ன் நீளத்தை சார்ந்திருக்கும் மேலும் இந்த k லாம்டா சில விகிதாச்சார மாறிலி ஆகும் மீண்டும் இந்த விஷயங்கள் ஏன் வருகின்றன என்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் வழக்கமாக இந்த பாடத்தில் அல்லது செயல்பாட்டில் லாம்டா வழங்கப்படும் அல்லது இந்த வடிவத்தில் k லாம்டா வழங்கப்படும் எனவே நம்மை பொருத்தவரையில் இந்த வெளிப்பாட்டை பயன்படுத்தி சரியான முறையில் மாதிரியை உருவாக்க வேண்டும் மேலும் தேவைப்பட்டால் இதை பயன்படுத்தலாம் எனவே இந்த புதிய மாதிரியுடன் தொடர்புடைய சிறிய சிக்னல் மாதிரியை பெறுவதன் மூலம் இந்த ஆம்ப்ளிபையர் சில தாக்கங்களை கொண்டுள்ளன எனவே இது MOS டிரான்சிஸ்டர் ன் பெரிய சிக்னல் மாதிரி ஆகும் இதில் சேனல் லென்த் மாடுலேஷன் காரணமாக இந்த கூடுதல் காரணியை உள்ளடக்கியுள்ளது சிறிய சிக்னல் மாதிரியை நாம் பெறுவோம் மேலும் அது ஆம்ப்ளிபையர் ல் என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம்